இந்த வகுப்பில் சிம்ப்ளக்ஸ் வழிமுறையை அட்டவணையின் வடிவத்தில் அறிமுகப்படுத்துகிறோம் இது சிம்ப்ளக்ஸ் அல்காரிதத்தின் அட்டவணை வடிவம் என்று அழைக்கப்படுகிறது முந்தைய வகுப்பில் நாம் கண்டது சிம்ப்ளக்ஸ் வழிமுறையின் இயற்கணித வடிவம் என்று அழைக்கப்படுகிறது அடிப்படையில் அட்டவணை வடிவம் மற்றும் இயற்கணித வடிவம் ஒன்றுதான் இயற்கணித வடிவத்தில் நாம் சமன்பாடுகளை வெளிப்படையாக எழுதுகிறோம் அட்டவணை வடிவத்தில் இவை அனைத்தையும் ஒரு அட்டவணை வடிவத்தில் எழுதுகிறோம் என்பதைக் கவனிப்போம் எனவே அட்டவணை வடிவத்தை விளக்க அதே உதாரணத்தை நாங்கள் கருதுகிறோம் இது மந்தமான மாறிகள் சேர்த்த பிறகு 10X1 9X2 0X3 0X4 ஐ 3X1 3X2 X3 21 4X1 3X2 X4 24 க்கு உட்பட்டு நான்கு மாறிகள் ≥ 0 ஆக உள்ளன எனவே சிம்ப்ளக்ஸ் அட்டவணை என்று அழைக்கப்படுவதை முதலில் அமைப்போம் இந்த அட்டவணையை பற்றி முதலில் விளக்குகிறேன் எனவே முதலில் நாம் ஒரு அட்டவணையை உருவாக்குகிறோம் அங்கு நாம் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக் ஸ் 4 என்று நான்கு மாறிகளை எழுதுகிறோம் இந்தசிக்கல் நான்கு மாறிகள் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஆகியவற்றைக் கொண்டுள்ளது எனவே நான் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஆகிய மாறிகளை இங்கு எழுதுகிறேன் இந்த மாறிகளின் செயல்பாடு மதிப்புகளை 10 9 0 மற்றும் 0 என்று இந்த மாறிகளுக்கு மேலே எழுதுகிறேன் எனவே நான் முதலில் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 எழுதுவதைத் தொடங்குகிறேன் பின்னர் நான்கு மாறிகளுக்கு மேலே 10 9 0 மற்றும் 0 ஐ எழுதுகிறேன் எஸ் அல்லது ரைட் ஹேண்ட் சைட் என்று அழைக்கப்படும் இந்த விஷயத்தையும் இங்கே எழுதுகிறேன் இப்போது எனது முதல் சமன்பாடு 3X1 3X2 X3 0X4 21 எனவே இது X1 இன் கீழ் 3X1 X2 இன் கீழ் 3X2 3 X3 இன் கீழ் 1X31 மற்றும் X4 இன் கீழ் 0X4 0 போன்ற மதிப்புகள் 21 க்கு சமமாக வலது புறத்தின் கீழ் எழுதப்பட்டுள்ளது எனவே இந்த சமன்பாட்டை 3X1 3X2 1X3 0X4 21 என படிக்கலாம் இரண்டாவது சமன்பாடு 4X1 3X2 0X3 1X4 24 எனவே இது 4X1 3X2 0X3 1X4 24 என எழுதப்பட்டுள்ளது எனவே இரண்டு சமன்பாடுகளும் அட்டவணை வடிவில் எழுதப்பட்டுள்ளன நாங்கள் முதலில் இது போன்ற ஒரு அட்டவணையை உருவாக்கத் தொடங்கினோம் முதலில் நீங்கள் இந்த கோட்டை வரைகிறீர்கள் பின்னர் நீங்கள் இந்த கோட்டை வரைகிறீர்கள் பின்னர் நீங்கள் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 நான்கு மாறிகளை குறிப்பிடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் இந்த கோட்டை வரைகிறீர்கள் பின்னர் இந்த நான்கு மாறிகளின் மேலே நீங்கள் அவற்றின் செயல்பாடு மதிப்பு 10 9 0 0 ஐ எழுதுகிறீர்கள் பின்னர் நீங்கள் இரண்டு சமன்பாடுகளையும் 3X1 3X2 1X3 0X4 21 4X1 3X2 0X3 என்று எழுதுகிறீர்கள் 1X4 24 இப்போது இயற்கணித முறையைப் போலவே எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ அடிப்படை மாறிகளாகவும் மற்றும் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஐ அடிப்படை அல்லாத மாறிகளாகவும் வைத்திருங்கள் இப்போது எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 நல்ல அடிப்படை மாறிகள் என்று நீங்கள் காணலாம் ஏனெனில் இந்த சமன்பாட்டில் நீங்கள் எக்ஸ் 1 0 மற்றும் எக்ஸ் 2 0 ஐ வைத்தால் உங்களுக்கு எக்ஸ் 3 21 எக்ஸ் 4 24 கிடைக்கும் எடுத்துக்காட்டாக இப்போது நாம் எக்ஸ் 1 எக்ஸ் 4 எக்ஸ் 1 எக்ஸ் 2 ஐ அடிப்படை மாறாத மாறிகள் எனக் கருதினால் 1 எக்ஸ் 3 21 1 எக்ஸ் 4 24 ஐ தீர்க்க முயற்சிக்கிறோம் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 இன் கீழ் உள்ள அடையாள மேட்ரிக்ஸை இப்போது நீங்கள் காணலாம் மேலும் மற்றொன்றின் மதிப்பு இங்கு இல்லை ஏனெனில் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 இன் மதிப்பு 0 ஆக உள்ளன எனவே அடையாள அணி நேராக எக்ஸ் 3 21 எக்ஸ் 4 24 என்ற தீர்வைத் தருகிறது எனவே எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ ஆரம்ப அடிப்படை மாறிகளாகத் தொடங்குகிறோம் எனவே நான் இங்கே எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ எக்ஸ்பி என்ற தலைப்பின் கீழ் எழுதுகிறேன் இது அடிப்படை மாறிகளின் தொகுப்பைக் குறிக்கிறது எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஆகியவை நாம் தீர்க்க முயற்சிக்கும் அடிப்படை மாறிகளின் தொகுப்பாகும் எனவே நாம் இப்போது இந்த கோட்டை வரைகிறோம் பின்னர் இந்த கோட்டை நீட்டிக்கிறோம் பின்னர் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஆகியவை அடிப்படை மாறிகள் என்று சொல்கிறோம் இப்போது இதை இந்த பக்கத்தில் சிறிது நீட்டித்து சிபி என்று குறிப்பிடுகிறோம் இது அடிப்படை மாறிகளின் புறநிலை செயல்பாட்டின் குணகம் ஆகும் எனவே எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஆகியவை 0 மற்றும் 0 குணகங்களைக் கொண்டிருக்கின்றன எனவே 0 மற்றும் 0 ஐ எழுதுகிறோம் இவை புறநிலை செயல்பாட்டின் குணகங்களாகும் பின்னர் Cj கழித்தல் Zj என்று ஒன்றை எழுதுகிறோம் இந்த Cj கழித்தல் Zj ஐ இப்போது விளக்குகிறேன் இப்போது j என்பது மாறியைக் குறிக்கிறது j 1 என்பது முதல் மாறி X1 ஆகும் j 2 என்பது இரண்டாவது மாறி மற்றும் பல எனவே Cj கழித்தல் Zj என்று நான் இங்கு எழுதப் போவது C1 கழித்தல் Z1 ஆகும் இப்போது Z1 நான் இதை ஒரு புள்ளி மதிப்பு என்று வரையறுக்கப் போகிறேன் எனவே இதன் விளைவு அதாவது 0 ஆக மாறும் இதில் 0 என்பது உங்கள் Z1 Z1 ஆகும் ஏனெனில் இது மாறி X1 இன் கீழ் உள்ளது எனவே Z1 என்பது இது 0 ஆகும் C1 என்பது X1 இன் புறநிலை செயல்பாடு குணகம் மற்றும் இதன் மதிப்பு 10 ஆகும் எனவே C1 கழித்தல் Z1 என்பது 10 0 ஆக மாறும் இது 10 ஆகும் இதேபோல் Z2 இது 0 C2 என்பது 9 எனவே C2 Z2 9 0 இது 9 Z3 இது 0 மற்றும் C3 என்பது 0 ஆகும் ஏனெனில் X3 இன் புறநிலை செயல்பாடு குணகம் 0 ஆகும் இதனால் C3 Z3 ஆனது இது 0 ஆகும் இதேபோல் C4 என்பது 0 Z4 என்பது இது 0 ஆகிறது எனவே C4 Z4 0 இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய 0 வருவதைக் காணலாம் ஆனால் இவற்றை புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது Cj Zj இன் முக்கியத்துவத்தை நாம் பார்க்கலாம் அல்லது Cj Zj வரிசை மீண்டும் வருவதாக தெரிகிறது ஏனென்றால் அனைத்து Zj களும் 0 ஆகும் பின்னர் Zj இன் 0 அல்லாத சூழ்நிலைகளும் Cj Zj வெவ்வேறு மதிப்புகளை எடுக்கும் எனவே இப்போது நாங்கள் இந்த வரியை வரைந்திருப்போம் பின்னர் Cj Zj ஐ மதிப்பிடுவோம் பின்னர் இந்த வரியை வரைவதன் மூலம் அட்டவணையை முடிக்கிறோம் இப்போது புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு இது 0 ஆகும் எனவே ஐ பெருக்கினால் இதன் மதிப்பு 0 ஆக இருக்கிறது எனவே இந்த அட்டவணையை இதுபோன்று முடிக்கிறோம் இப்போது புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 0 மற்றும் Cj Zj மதிப்புகள் 4 இப்போது மிகப்பெரிய Cj Zj உடன் அடிப்படை அல்லாத மாறியைக் கண்டறியவும் இரண்டு அடிப்படை மாறிகள் X3 மற்றும் X4 அங்கு Cj Zj என்பது 0 அடிப்படை மாறிகள் எப்போதும் Cj Zj 0 ஐக் கொண்டிருக்கும் அடிப்படை அல்லாத மாறிகள் 0 அல்லாத மதிப்புகளைக் கொண்டிருக்கும் இப்போது இரண்டு அடிப்படை அல்லாத மாறிகள் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஆகியவை தீர்வில் இல்லை அவை 0 இல் உள்ளன எனவே அங்கு Cj Zj என்பது 10 மற்றும் 9 ஆகியவை இப்போது மிகவும் நேர்மறையான Cj Zj உடன் அடிப்படை அல்லாத மாறியைக் கண்டறியவும் எனவே நாம் அவ்வாறு செய்தால் இப்போது மிக உயர்ந்த Cj Zj ஐக் கொண்ட மாறி X1 ஆகும் எனவே மாறி X1 தீர்வுக்கு வருகிறது இப்போது இது தீர்வுக்கு வரும்போது அது எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ மாற்ற வேண்டும் ஏனென்றால் இரண்டு மாறிகள் மட்டுமே தீர்வில் இருக்க முடியும் இங்கு இரண்டு சமன்பாடுகள் உள்ளன எனவே இரண்டு மாறிகள் மட்டுமே தீர்வில் இருக்க முடியும் இப்போது அதை எது மாற்றுகிறது இது எதை மாற்றுகிறது என்பதைக் கண்டுபிடிக்க தீட்டா என்று அழைக்கப்படும் இந்த விஷயத்தை கணக்கிடுகிறோம் எனவே இந்த வரியை வரைந்து இங்கே எழுதுங்கள் பின்னர் இது இந்த 21 க்கும் இந்த 3 3 க்கும் இடையிலான விகிதம் நுழையும் மாறிக்கு ஒத்திருக்கிறது எனவே 213 உங்கள் முதல் மதிப்பாகும் எனவே 213 7 மற்றும் 244 இது 6 ஆகும் இப்போது மேலும் சிறிய மதிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் 6 இது 6 ஆகும் நீங்கள் இந்த வகுத்தலை செய்யும்போது பின்னத்தின் அடியெண் 0 அல்லது எதிர்மறையாக இல்லை என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் பின்னத்தின் மேல் இலக்கம் 0 அல்லது நேர்மறையாக இருக்கும் என்பதை நீங்கள் உணருவீர்கள் பெரும்பாலான நேரங்களில் அது நேர்மறையாக இருக்கும் இதன் வலது புற மதிப்பு எதிர்மறையாக இருக்காது ஆனால் இங்கிருந்து பெறப்பட்ட பின்னத்தின் அடியெண் 0 அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் பின்னத்தின் அடியெண் 0 அல்லது எதிர்மறையானதாக இருக்கும்போது அந்த மதிப்பை நாங்கள் மதிப்பீடு செய்ய மாட்டோம் இப்போது பின்னத்தின் மேல் இலக்கம் மற்றும் பின்னத்தின் அடியெண் இரண்டும் நேர்மறையானவை எனவே நமக்கு 6 மற்றும் 6 என்ற மதிப்பு கிடைத்தது இந்த வரம்புக்குட்பட்ட மதிப்பு இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே மாறி எக்ஸ் 4 தீர்வுக்கு வெளியே சென்று மாறி எக்ஸ் 1 தீர்வுக்கு வரும் எனவே இது சிம்ப்ளக்ஸ் அட்டவணையின் ஒரு மறு செய்கை இப்போது அதே மாற்றத்தை நான் ஏற்கனவே இங்கே எழுதியுள்ளேன் இந்த கருப்பு கோடுகளைப் பயன்படுத்தி அடுத்த அட்டவணையை வரைந்தேன் எனவே இப்போது இது தீர்வுக்கு வரும் மாறி என்று எங்களுக்குத் தெரியும் எக்ஸ் 1 என்பது தீர்வுக்கு வரும் மாறி எக்ஸ் 4 என்பது மாறியை விட்டு வெளியேறும் மாறி எனவே நான் அடுத்து செய்வது என்னவென்றால் நான் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 1 ஐ அடிப்படை மாறிகள் என்று எழுதுகிறேன் எக்ஸ் 1 தீர்வுக்கு வருகிறது அது எக்ஸ் 4 ஐ மாற்றுகிறது எனவே இந்த தீர்வில் எக்ஸ் 4 க்கு பதிலாக எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 1 ஐ எழுதுகிறேன் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 1 ஐ எழுதியவுடன் நாம் செய்ய வேண்டியது அடுத்தது எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 1 இன் புறநிலை செயல்பாடு குணகங்களை எழுதுவதுதான் எனவே நான் 0 மற்றும் 10 ஐ எழுதுகிறேன் 10 என்பது X1 க்கான புறநிலை செயல்பாடு குணகம் இப்போது நான் இந்த உறுப்பு 4 ஐ வேறு நிறத்தில் காட்டியுள்ளேன் இது நுழைவு மாறி X1 க்கும் வெளியேறும் மாறி X4 க்கும் இடையிலான குறுக்குவெட்டு உறுப்பு ஒரு பிவோட் உறுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் இந்த எக்ஸ் 4 வரிசை பிவோட் வரிசை என்று அழைக்கப்படுகிறது எனவே இப்போது பிவோட் வரிசையை எடுத்து பிவோட் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பிவோட் உறுப்பு மூலம் வகுக்கவும் எனவே 44 என்பது 1 34 என்பது 34 04 என்பது 0 14 14 மற்றும் 244 என்பது 6 ஆகும் நீங்கள் ஏற்கனவே இந்த 6 ஐ இங்கு திருப்பி அனுப்பியுள்ளதையும் நீங்கள் கவனிப்பீர்கள் இந்த 6 கூட 244 என்பதால் அதே 6 வரும் எனவே நாம் இப்போது பிவோட் வரிசையை எக்ஸ் 1 அடிப்படையில் மீண்டும் எழுதியுள்ளோம் இப்போது அதை எக்ஸ் 3 அடிப்படையில் மீண்டும் எழுத வேண்டும் இப்போது அதைச் செய்ய சமன்பாடுகளைத் தீர்ப்பதற்காக காஸ் ஜோர்டான் முறையில் நாம் சில வரிசை செயல்பாடுகளைச் செய்கிறோம் அல்லது ஒரு மேட்ரிக்ஸைக் தலைகீழாக மாற்றுகிறோம் இப்போது இந்த வரிசை செயல்பாடுகள் என்ன இப்போது எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 1 எங்கள் தீர்வைக் குறிக்கின்றன என்பதை நாம் உணர்ந்தோம் முந்தையதில் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஆகியவை தீர்வைக் குறிக்கின்றன என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் மேலும் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 உடன் அடையாள மேட்ரிக்ஸைக் கண்டோம் இப்போது இங்கே எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 1 எங்கள் தீர்வைக் குறிக்கின்றன எனவே இந்த எக்ஸ் 3 இன் கீழ் ஒரு அடையாள மேட்ரிக்ஸ் இருக்க வேண்டும் மற்றும் எக்ஸ் 1 இன் கீழும் ஒரு அடையாள மேட்ரிக்ஸ் இருக்க வேண்டும் எனவே நான் இங்கே 1 ஐ வைத்திருக்க வேண்டும் எனக்கு இங்கே 0 இருக்க வேண்டும் இதனால் அடையாள மேட்ரிக்ஸ் கிடைக்கும் எனவே இந்த நிலையில் 0 ஐப் பெறுவதற்காக இப்போது நான் முந்தையதைப் பார்க்கிறேன் இது 3 இங்கே 1 உள்ளது எனவே முறை 1 எனக்கு 0 கொடுக்கும் இப்போது நான் 0 ஐ சேர்க்கும் போது இது முறை 1 என்பது 0 இப்போது நான் முறை 4 முறை 34 என்று மீண்டும் செய்கிறேன் எனவே முறை 34 என்பது 3 94 124 94 இது 34 ஆகும் இப்போது இங்கே இது முறை 0 எனவே எனக்கு 1 கிடைக்கும் இங்கே அது முறை 14 இது 34 எனக்கு 34 முறை 6 இது 3 ஆகும் எனவே இந்த வரிசையை மீண்டும் பெற எனக்கு இங்கே 0 தேவை எனவே முந்தைய உறுப்பு முறை 1 என்பது 0 முறை 1 என்பது 0 ஆகும் எனவே முறை 3 4 3 94 34 நேரம் 0 1 முறை 14 என்பது 34 முறை 6 18 3 எனவே இப்போது X3 3 X1 6 என்ற தீர்வு உள்ளது இப்போது நாம் Cj Zj ஐ எழுதுகிறோம் இப்போது Z1 10 எனவே 0 Z2 என்பது 0x 34 10x 34 304 எனவே 9 304 என்பது 364 304 இது 64 இது 32 ஆக எளிதாக்குகிறது C3 Z3 இதில் Z3 என்பது 0 எனவே என்பது 0 Z4 என்பது 0x 34 10x 14 இது 104 அல்லது 52 எனவே 0 5 2 52 மற்றும் புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு இது 60 ஆகும் எனவே இப்போது சிம்ப்ளக்ஸ் வழிமுறையின் இரண்டாவது மறு செய்கையை முடித்துவிட்டோம் இப்போது நாம் புறநிலை செயல்பாடு மதிப்பு 60 உடன் X1 6 X3 3 உடன் Cj Zj 6 உடன் தீர்வை கணக்கிட்டோம் இப்போது புறநிலை செயல்பாட்டை மேலும் அதிகரிக்க விரும்புகிறோம் அடிப்படை மாறிக்கு 0 மதிப்பு இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் அடிப்படை அல்லாத மாறி X2 க்கு மட்டுமே நேர்மறையான மதிப்பு உள்ளது எனவே மிகவும் நேர்மறையான Cj Zj உடன் மிகவும் நேர்மறை அல்லாத அடிப்படை மாறியை உள்ளிடவும் இப்போது எக்ஸ் 2 எக்ஸ் 3 அல்லது எக்ஸ் 1 ஐ மாற்றியமைக்கிறது என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இது 3 34 ஐ மாற்றியமைக்கிறது இது 4 6 43 இது 8 அல்லது 6 34 இது 8 6x 43 8 ஆகும் 8 வரையறுக்கும் மதிப்புகள் 4 ஆகையால் மாறி X2 இப்போது மாறி X3 ஐ மாற்றும் பின்னர் நாம் இங்கே காட்டப்பட்டுள்ள மூன்றாவது மறு செய்கைக்கு செல்கிறோம் மூன்றாவது மறு செய்கையில் மாறி X2 மாறி X3 ஐ மாற்றியுள்ளது எனவே இப்போது இந்த எக்ஸ் 2 எக்ஸ் 3 ஐ மாற்றியுள்ளது என்று எழுதுகிறோம் எனவே அடிப்படை மாறிகள் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 1 ஆகும் இப்போது அடிப்படை மாறிகள் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 1 ஆக இருக்கும்போது புறநிலை செயல்பாடு குணகங்களின் மதிப்பு முறையே 9 மற்றும் 10 ஆகும் இப்போது இது பிவோட் வரிசை இப்போது இது உங்கள் பிவோட் உறுப்பு மற்றும் பிவோட் வரிசை எனவே கடந்த முறை எல்லாவற்றையும் பிவோட் உறுப்பு மூலம் வகுத்தோம் எனவே 0 34 0 340 34 1 1 34 4 ஆகும் 3 34 34 என்பது 1 3 34 4 இப்போது எனக்கு இங்கே 1 உள்ளது எனக்கு எக்ஸ் 2 இருப்பதால் இது 1 0 ஆக இருக்க வேண்டும் 0 1 என்ற இந்த நிலையில் எனக்கு 0 தேவை இப்போது எனக்கு இந்த நிலையில் 1 தேவை இப்போது இந்த நிலையில் 0 ஐப் பெற அப்போதுதான் எனக்கு எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 1 உடன் தொடர்புடைய அடையாள மேட்ரிக்ஸ் இருக்கும் எனவே 1 0 0 1 இந்த நிலையில் எனக்கு 0 தேவை எனவே நான் முந்தைய மதிப்புக்கு 34 க்கு செல்கிறேன் எனவே 34 34 x1is 0 எனவே 1 34 x0 1 ஆக மாறும் எனவே இதை நான் மீண்டும் செய்கிறேன் எனவே 1 34 x0 1 34 34 x1 என்பது 0 0 34 x 43 1 மற்றும் 14 34 x 1 என்பது 14 34 இது 1 6 34 x4 என்பது இது 3 ஆகும் எனவே இப்போது நமக்கு ஒரு தீர்வு உள்ளது இதில் எக்ஸ் 2 என்பது 4 க்கு சமம் எக்ஸ் 1 என்பது 3 க்கு சமம் இப்போது நாம் Cj Zj ஐ கணக்கிடுகிறோம் எனவே முதல் மதிப்பு 10 எனவே 0 இரண்டாவது மதிப்பு 9 0 மூன்றாவது மதிப்பு 9x 43 363 இது 12 2 ஆக 2 ஆகும் கடைசி மதிப்பு 9x 9 10x1 10 என்பது 1 1 மற்றும் புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 36 10x3 30 இது 66 ஆகும் இப்போது நாம் மற்றொரு மாறியை உள்ளிடலாமா என்று பார்க்கிறோம் அடிப்படை மாறிகள் 0 மதிப்பு கொண்டவை எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 போன்ற அடிப்படை அல்லாத மாறிகள் எதிர்மறை மதிப்பைக் கொண்டுள்ளன 66 க்கு சமமான புறநிலை செயல்பாட்டுடன் எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 4 என்ற தீர்வைக் கொடுப்பதன் மூலம் அல்காரிதம் நிறுத்தப்படும் மேலும் ஒரு மாறியை நாம் உள்ளிட முடியாது எனவே இப்போது சிக்கலை சிம்ப்ளக்ஸ் அட்டவணையின் வடிவத்தில் பூர்த்தி செய்துள்ளோம் இது எங்களுக்கு அதே தீர்வைத் தருகிறது சிம்ப்ளக்ஸ் அட்டவணையின் பிற அம்சங்களை அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம்